வாழ்த்துக்கள் தொகுதி 2 அலகு 16 க்கு வரவேற்கிறோம் ஆய்வகங்கள் மற்றும் தேர்தல்களை மதிப்பீடு செய்தல் முந்தைய வகுப்பில் எக்ஸிட் சர்வே வடிவமைப்பு மற்றும் பயன்பாட்டைக் கண்டோம் பாடநெறி எக்ஸிட் சர்வேகளின் வடிவமைப்பு மற்றும் பயன்பாடு இல் நாம் கண்ட குறிப்பிட்ட வடிவம் மிகவும் பொதுவானது இது எந்தவொரு பாடத்திற்கும் பொருந்தும் ஆனால் ஆய்வகங்கள் மற்றும் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட வகைகளில் சில குறிப்பிட்ட சிக்கல்கள் வரலாம் இந்த அலகில் ஆய்வக மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகள்க்கான எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்புகளின் வடிவமைப்பு மற்றும் பயன்பாட்டைப் பார்ப்போம் இந்த அலகுக்கான விளைவு ஆய்வக மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகள் ஆகியவற்றுக்கான எக்ஸிட் சர்வேகளின் வடிவமைப்பு மற்றும் பயன்பாட்டை புரிந்து கொள்ளுதல் முந்தைய அலகில் விவாதிக்கப்பட்ட பாடநெறி எக்ஸிட் சர்வே மிகவும் பொதுவானது இது கோர் பாடநெறிகள் ஆய்வக பாடநெறிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகள் ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் போன்ற அனைத்திற்கும் பொருந்தும் இருப்பினும் முக்கிய படிப்புகளைத் தவிர வேறு பாடத்திட்ட கூறுகளை நாம் கருத்தில் கொள்ளும்போது சில கூடுதல் பரிசீலனைகள் தேவைப்படலாம் எனவே நாம் முந்தைய அலகில் பார்த்த சர்வே கோர் படிப்புகளுக்கு மிகவும் பொருந்தும் மற்ற கூறுகளுக்கு இது பொருந்தும் அளவுக்கு பொதுவானது என்றாலும் பாடநெறி எக்ஸிட் சர்வேகளை வடிவமைப்பதில் மற்றும் பயன்படுத்துவதில் சில கூடுதல் சிக்கல்களை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கும் எனவே இந்த அலகில் ஆய்வக பாடநெறிகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகளைப் பார்ப்போம் இப்போது ஆய்வகங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட விதம் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகள் எவ்வாறு ஒழுங்காக அமைக்கப்பட்டுள்ளது ஆகியவற்றில் நிறுவனங்கள் மத்தியில் கணிசமான மாறுபாடு உள்ளது ஆய்வகங்கள் மற்றும் தேர்வுகள் இரண்டையும் பொறுத்துஉண்மையில் மிகப்பெரிய மாறுபாடு உள்ளது அடுக்கு 1 நிறுவனங்களில் பயிற்றுவிப்பாளருக்கு சுதந்திரம் உள்ளது ஆய்வகங்கள் தொடர்புடைய கோட்பாடு பாடநெறிகளில் ஒருங்கிணைக்கப்படலாம் அதாவது ஒற்றை பாடநெறி குறியீட்டைக் கொண்ட ஒற்றை பாடநெறி எடுத்துக்காட்டாக கிரெடிட் அமைப்பு 3 0 1 என்று இருக்கலாம் அதாவது மூன்று மணிநேர கோட்பாடு பயிற்சிகள் இல்லை மற்றும் ஆய்வகப் பணிகளுக்கு ஒரு கிரெடிட் மதிப்பு இது பொதுவாக வாரத்திற்கு இரண்டு மணிநேர வேலை என்று கருதப்படுகிறது எனவே கோட்பாடு மற்றும் தொடர்புடைய ஆய்வகம் ஒரு பாடநெறியில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த பாடநெறியைப் பொறுத்தவரை இறுதியாக வழங்கப்படும் ஒரு தரம் உள்ளது அல்லது இது ஒரு சுயாதீனமான பாடநெறியாக வழங்கப்படலாம் எடுத்துக்காட்டு 0 0 2 அதாவது கோட்பாடு இல்லை பயிற்சிகள் இல்லை 2 கிரெடிட் மதிப்புள்ள ஆய்வக வேலை மட்டுமே அதாவது வாரத்திற்கு நான்கு மணி நேரம் இது ஒரு பாடநெறி ஆகும் அதற்கு ஒரு தரம் வழங்கப்படுகிறது எனவே ஆய்வகப் பணிகளின் அடிப்படையில் மட்டுமே தரம் வழங்கப்படுகிறது ஆய்வக பாடநெறி ஒரு சுயாதீனமான பாடமாக வழங்கப்படுகிறது இரண்டும் சாத்தியம் அடுக்கு 2 நிறுவனங்கள் தற்போது இந்தியாவில் மிகவும் பொதுவான சூழ்நிலை என்னவென்றால் ஆய்வகங்கள் சுயாதீன பாடநெறிகளாக வழங்கப்படுகின்றன அதாவது பொதுவாக எந்த கோட்பாடும் இல்லை பயிற்சிகள் இல்லை மற்றும் ஆய்வக கிரெடிட் மட்டுமே உள்ளது அது ஒரு பாடநெறி ஆக கருதப்படுகிறது மற்றும் ஒரு தரம் வழங்கப்படுகிறது தொடர்புடைய கோட்பாடு ஒரு பாடநெறியில் கற்பிக்கப்படுகிறது இதற்கென வேறு ஒரு பாடநெறிக் குறியீடு உள்ளது அதனுடன் தொடர்புடைய கோட்பாடு இல்லை என்பது அல்ல ஆனால் அது ஒரு தனி பாடநெறி குறியீடு கொண்ட தனி படமாகிறது கோட்பாடு பகுதி மற்றும் ஆய்வக பகுதி ஆகியவற்றுக்கு தனித்தனியாக தரம் வழங்கப்படுகிறது எனவே ஆய்வகமே ஒரு பாடநெறி ஆக மாறுகிறது இது அடுக்கு 2 நிறுவனங்களில் மிகவும் பொதுவான நிகழ்வாகும் உங்களிடம் ஒருங்கிணைந்த பாடநெறி இருந்தால் அதாவது கோட்பாடு மற்றும் ஆய்வகம் இரண்டும் இணைந்து பிறகு பாடநெறி எக்ஸிட் சர்வே ஆய்வகத்தைப் பற்றி மட்டுமே பல கேள்விகளை அனுமதிக்காது காரணம் என்னவென்றால் கோட்பாடு தொடர்பாக ஏற்கனவே சில கேள்விகள் உள்ளன எனவே ஆய்வகப் பகுதி குறித்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் எல்லா சர்வே படிவங்களுக்கும் குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட நீளம் கொண்டிருக்க வேண்டும் சர்வே படிவத்தில் அதிகமான கேள்விகள் இருக்கக்கூடாது நாம் ஏற்கனவே பார்த்தபடி அது ஒரு நல்ல வடிவமைப்பு அல்ல ஒருங்கிணைந்த பாடநெறிக்கான பாடநெறி எக்ஸிட் சர்வே ஆய்வகக் கூறுகளைப் பொறுத்தவரை பல கேள்விகளை அனுமதிக்காது ஏனென்றால் சர்வே படிவம் அதிக நீளமாக இருக்கக் கூடாது மறுபுறம் ஒரு ஆய்வகத்திற்கு மட்டும் பாடநெறி எக்ஸிட் சர்வே விரிவாக இருக்கும் அதிகளவான கேள்விகளை கொண்டிருக்கலாம் ஒரு ஒருங்கிணைந்த பாடநெறிக்கு கூட ஆய்வக படிப்புக்கு என ஒரு தனி எக்ஸிட் சர்வே செய்ய முடியும் ஏனென்றால் எக்ஸிட் சர்வே மூலம் நாம் சேகரிக்கும் தகவல் அடுத்த முறை பாடநெறியை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படலாம் அதனால் ஒரு ஒருங்கிணைந்த பாடநெறியின் விஷயத்தில் கூட ஆய்வகத்திற்கு மட்டும் ஒரு தனி எக்ஸிட் சர்வே செய்வதிலிருந்து எதுவும் நம்மைத் தடுக்காது உண்மையில் அதைச் செய்தால் ஆய்வகங்கள் தொடர்பான விரிவான தகவலைப் பெறலாம் எனவே பாடநெறி ஒருங்கிணைந்த பாடநெறியாக இருந்தாலும் ஆய்வகக் கூறுகளுக்கு மட்டுமே தனியே ஒரு எக்ஸிட் சர்வே செய்வது விரும்பத்தக்கது ஆகும் எனவே ஆய்வக படிப்புகளுக்கான பாடநெறி எக்ஸிட் சர்வே வடிவமைக்கும்போது IQAC படிவத்தின் வடிவமைப்பில் பங்கேற்பது பயனுள்ளது IAQC உள் தரம் அஷ்யூரன்ஸ் செல் அல்லது நிறுவன மட்டத்தில் இருக்கும் சில ஒத்த அமைப்பு இவ்வகை அமைப்புகள் எக்ஸிட் சர்வே வடிவமைப்பில் பங்கேற்பதில் சில நன்மைகள் உள்ளன எக்ஸிட் சர்வே படிவத்தை குறித்த அனுபவம் ஆய்வக பாடத்திட்டத்தை சிறந்த முறையில் செயல்படுத்த பயிற்றுவிப்பாளருக்கு உதவக்கூடும் இது கொஞ்சம் விசித்திரமாகத் தெரியலாம் ஆனால் அடிப்படையில் சர்வே படிவம் குறித்த அனுபவம் ஒரு ஆய்வக பாடநெறியை சிறப்பாக செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை பயிற்றுவிப்பாளர் உணர உதவும் அத்தகைய அனுபவம் குறிப்பாக ஒரு புதியவருக்கு ஆய்வக பாடநெறியை ஒரு சிறந்த பாணியில் செயல்படுத்த மிகவும் உதவியாக இருக்கும் எனவே சில கேள்விகள் பயிற்றுவிப்பாளரை குறிப்பாக ஒரு புதிய பயிற்றுவிப்பாளரை ஆய்வக படிப்புகளை செயல்படுத்துவதில் சில சிக்கல்களை உணர்த்தக் கூடும் மேலும் இது ஆய்வக பாடநெறி சிறந்த பாணியில் செயல்படுத்த உதவும் எக்ஸிட் சர்வே படிவத்தை மாணவர்களுடன் முன்பாகப் பகிர்வதும் மாணவர்களுக்கு சிறந்த கற்றலுக்கு உதவக்கூடும் மீண்டும் அதே வகையில் ஆய்வக அனுபவத்தைப் பயன்படுத்துவதற்கான சிறந்த வழியை மாணவர்களுக்கு வெளிப்படுத்துவதன் மூலம் மாணவர்களின் கற்றலுக்கு உதவக்கூடும் எனவே ஆய்வக பாட நெறிகளுக்கான எக்ஸிட் சர்வே வடிவமைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடிந்தால் இது கற்றல் மற்றும் ஆய்வக பாடநெறி செயல்படுத்தும் வழிமுறைகளிலும் சில நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தனித்துவமான வடிவமைப்பு என்று எதுவும் இல்லை நாம் நமது குறிப்பிட்ட சூழலில் எது சிறப்பாகச் செயல்படும் என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டும் முந்தைய அலகில் பாடநெறி மேலாண்மை கற்றல் சுற்றுச்சூழல் பாடநெறி முடிவுகள் பயிற்றுவிப்பாளரின் பண்புகள் தொடர்பான விவாதிக்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் ஆய்வக பாடநெறிக்கும் பொருந்தும் தேவைப்பட்டால் சில சிறிய மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் ஆய்வக செயல்பாடுகள் தொடர்பான கூடுதல் கேள்விகள் சிலவற்றை நாம் கேட்கக்கூடும் அவை "ஆய்வக வேலை கூறப்பட்ட திறன்களை அடைய உதவியது " ஆய்வக பணிகள் தொடர்புடைய கோட்பாடு பாடநெறிகளிலிருந்து பெறப்பட்ட அறிவை அதிகரித்தன" கோட்பாடு மாணவர்களுக்கு சில வகையான அறிவு திறன்கள் மற்றும் மனப்பான்மை ஆகியவற்றைத் தடுக்கின்றன ஆய்வக வேலை கூடுதலாக ஏதேனும் மதிப்பை சேர்கிறதா அல்லது கோட்பாடு தருகின்ற அறிவை வெறுமனே மீண்டும் பிரதிபலிக்கிறதா சோதனைகளை மேற்கொள்வதற்கு வழங்கப்பட்ட நேரம் முற்றிலும் போதாது அல்லது தேவையில்லாமல் அதிக நேரம் செலவழிக்கப்பட்டது " இப்போது இந்த தகவல் அடுத்த முறை பாடநெறி வழங்கப்படும் போது ஆய்வகத்தைத் திட்டமிட உதவும் குறிப்பாக அடுக்கு 1 நிறுவனங்களில் ஏனெனில் அடுக்கு 2 நிறுவனங்களில் நமக்கு பெரிய சுதந்திரம் இருக்காது ஒரு ஆய்வக அமர்வின் முடிவில் மதிப்பீடுகள் பயனுள்ளதாக இருந்தன NBA இன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு ஆய்வக அமர்வின் முடிவிலும் மாணவர்கள் செயல்திறனை மதிப்பீடு செய்து பதிவு செய்ய வேண்டும் இந்த மதிப்பீடுகள் அந்த குறிப்பிட்ட பரிசோதனையின் முடிவையும் வேறு சில பண்புகளையும் அறிந்து கொள்ளவும் தேவைப்படும் மற்ற திறன்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் மாணவர்களுக்கு உதவுகின்றன அமர்வின் முடிவில் இந்த மதிப்பீடுகள் மாணவர்களுக்கு உதவியாக இருந்தனவா அல்லது அவை வெறும் வழக்கமான கேள்விகளாக இருந்தனவா மற்றொரு முக்கியமான பகுதி ஆய்வக கையேடுகள் நாம் அவற்றைக் குறித்து பல கேள்விகளைக் கேட்கலாம் எனவே சாத்தியமான சில கேள்விகள் "வழங்கப்பட்ட ஆய்வக கையேடுகள் கூறப்பட்ட முடிவுகளை அடைவதற்கும் நிரூபிப்பதற்கும் உதவியாக இருந்தன " "ஆய்வக கையேடுகள் அட்டவணைகள் நிரப்புதல்' போன்ற ஆய்வகப் பணிகளை குறைத்தது சில நிறுவனங்களில் ஆய்வக கையேடுகள் மிகவும் விரிவானவை மாணவர் கற்றுக்கொள்ள அதில் எதுவும் இருக்காது முழு அமைப்பும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும் புரோகிராமிங் குறித்த ஆய்வகத்தில் முழு ப்ரோக்ராம் கொடுக்கப்பட்டிருக்கும் மாணவர் வெறுமனே நிரலில் தட்டச்சு செய்கிறார் அல்லது சில சோதனை பாடங்களில் செய்ய வேண்டிய அனைத்தும் மைக்ரோ படிகள் கையேடில் விரிவாக குறிக்கப்பட்டிருக்கும் மாணவர் வெறுமனே வழக்கமான பாணியில் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளதை மீண்டும் செய்கிறார் அட்டவணைகள் அச்சிடப்படுகின்றன மாணவர் செய்ய வேண்டியது எல்லாம் சில மதிப்பைக் குறித்து அட்டவணையை நிரப்புவது தான் நடைமுறையில் எந்த கற்றலும் இல்லை எனவே ஆய்வக கையேடுகள் இவ்வகையில் தயாரிக்கப்பட்டால் அவை உண்மையில் ஆய்வகப் பணிகள் மூலம் எதையும் கற்றுக்கொள்ள மாணவர்களுக்கு உதவாது மற்றும் மாணவர்கள் பலர் உண்மையில் புதியவற்றை பரிசோதிக்கவும் அல்லது கற்றுக்கொள்ளவும் உதவாத அந்த வகையான ஆய்வக கையேட்டை விரும்பாமல் இருக்கலாம் எனவே நீங்கள் ஒரு கேள்வியைக் கேட்கலாம் "ஆய்வக கையேடுகள் ஆய்வகப் பணிகளை அட்டவணையை நிரப்புவதற்கு குறைக்கின்றன" உண்மையில் அத்தகைய கேள்வி அது எக்ஸிட் சர்வே படிவத்தில் இருந்தால் ஆய்வகத்தை நடத்தும் ஒரு பயிற்றுவிப்பாளரும் இந்த பிரச்சனையை உணர்வார் எனவே அத்தகைய கேள்வி கணக்கெடுப்பில் உள்ளது என்பது பயிற்றுவிப்பாளரை ஆய்வக கையேட்டை திருத்துவதற்கு தூண்டக் கூடும் எனவே இந்த கேள்வியை நாம் கேட்கலாம் மற்றும் மிகவும் உடன்படுகிறேன் அல்லது கடுமையாக மறுக்கிறேன் என்று பதில் இருக்கலாம் தொடர்புடைய கற்றல் பொருள் கிடைத்தது மற்றும் எளிதாக அணுகக் கூடியதாக இருந்தது " தொடர்புடைய பயனர் உதவி கையேடுகள் உபகரண கையேடுகள் அவை அனைத்தும் எளிதில் கிடைக்கக் கூடியதாகவும் அணுகக்கூடியது ஆகவும் இருந்தது ஆய்வகத்தில் தொழில்நுட்ப ஆதரவு ஊழியர்கள் உதவியாக இருந்தனர் அதுவும் நாம் கேட்கக்கூடிய மற்றொரு கேள்வி ஆய்வகப் பணிகளில் உதவக்கூடிய கருவிகளைப் பயன்படுத்துவது குறித்து போதுமான பயிற்சி அளிக்கப்பட்டது ஆய்வகப் பணிகள் கோட்பாட்டைப் போல கவனமாக திட்டமிடப்படவில்லை என்பது இப்போது பெரும்பாலும் நிகழ்கிறது ஆய்வக கற்றல் அனுபவத்தை சிறப்பாக மாற்றும் கருவிகள் குறித்து போதுமான கவனம் தரப்படாது இந்த கருவிகளைப் பயன்படுத்துவதில் மாணவர்களுக்கு நன்கு பயிற்சி அளிக்கப்படாமல் இருக்கலாம் மாணவர்களின் தரம் குறைந்த கற்றலுக்கு இது வழிவகுக்கிறது எடுத்துக்காட்டாக ஒரு பொதுவான புரோகிராமிங் சூழலில் குறிப்பாக முதல் ஆண்டில் உண்மையில் பெரும்பாலான நிறுவனங்கள் முதல் ஆண்டில் ஒரு புரோகிராமிங் பாடநெறி சி மொழியை அடிப்படையாக கொண்டிருக்கலாம் சில நேரங்களில் அது பைதான் அல்லது ஜாவா ஆக இருக்கலாம் ஆனால் பொதுவாக பெரும்பாலான நிறுவனங்கள் முதலாண்டில் ஒரு புரோகிராமிங் பாடநெறி படிப்பைக் கொண்டுள்ளன மொழி கற்பிக்கப்படும் போது குறிப்பிட்ட செயல்பாட்டு சூழல் அல்லது வளர்ச்சி சூழல் மாணவர்களுக்கு நன்கு பழக்கப்பட்டதாக இருக்கிறது பெரும்பாலும் தொடர்புடைய பிழைத்திருத்த கருவிகள் ஆகியவற்றுக்கு உண்மையில் போதுமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை மாணவர்கள் சோதனை மற்றும் பிழையால் போராடுகிறார்கள் அவர்கள் ப்ரோக்ராம் சரி செய்ய முயலுகிறார்கள் ஆனால் முறையான வழியில் ப்ரோக்ராம் திறம்பட பிழைத்திருத்தம் உதவும் கருவிகளின் அறிமுகம் உண்மையில் மாணவர்களால் கற்றுக்கொள்ளப்படவில்லை அறிவுறுத்தலும் கூட அத்தகைய பயிற்சியை வெளிப்படையாக வழங்காது எனவே நாம் கேள்வி கேட்கலாம் "ஆய்வகப் பணிகளில் உதவியாக இருக்கும் கருவிகளைப் பயன்படுத்துவது குறித்து போதுமான பயிற்சி அளிக்கப்பட்டது " இதேபோல் மின்னணுவியல் தொடர்பான பல துறையில் சர்க்யூட் எமுலேட்டர்களில் லாஜிக் அனலைசர்கள் போன்ற நல்ல கருவிகள் உள்ளன ஆனால் அவை பெரும்பாலும் அலமாரிகளில் பூட்டப்பட்டிருக்கும் வழக்கமான ஆய்வக வேலைகளில் இவ்வகை கருவிகள் உண்மையில் பயன்படுத்தபடுவதில்லை மாணவர்களுக்கு இந்த கருவிகளின் பயன்பாடு குறித்து போதுமான பயிற்சி அளிக்கப்படுவதில்லை மற்றும் உண்மையில் சில நேரங்களில் இந்த கருவிகளைப் பயன்படுத்துவதில் எந்தப் பயிற்சியும் இல்லை இதன் காரணமாக கற்றல் தரம் பாதிக்கப்படுகிறது வளங்கள் கிடைத்தாலும் அவை சரியாகப் பயன்படுத்தபடுவதில்லை எனவே நாம் ஒரு கேள்வியைக் கேட்கலாம் "ஆய்வகப் பணிகளில் உதவக்கூடிய கருவிகளைப் பயன்படுத்துதல் குறித்து போதுமான பயிற்சி வழங்கப்பட்டது " மீண்டும் குறிப்பிட்டது போல இந்த கேள்வியைக் சர்வே படிவத்தில் கொண்டிருந்தால் ஆசிரிய மற்றும் மாணவர்கள் இருவரையும் அத்தகைய கருவிகளை மிகவும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துவதற்கான சாத்தியங்கள் குறித்து ஆராய தூண்டலாம் தேவையான உபகரணங்கள் நன்கு பராமரிக்கப்பட்டு சரியாக அளவீடு செய்யப்பட்டன முதன்மையாக இது சரியான முடிவுகளுக்கு வழிவகுக்காத சோதனையில் காண்பிக்கப்படும் மற்றும் மாணவர்கள் குழப்பம் அடைந்தால் ஆய்வக ஆதரவு ஊழியர்கள் அல்லது பயிற்றுவிப்பாளர்கள் தகவலை ஆராயும்போது அவர்கள் பொதுவாக சாதனங்களில் சிக்கல்கள் இருப்பதைக் கண்டுபிடிப்பார்கள் ஒருவேளை மாணவர்கள் சோதனையை முறையாக நடத்தி தகவலை சரியாக பதிவு செய்துள்ளார்கள் என்றால் அந்த முடிவுகள் தவறாக இருக்கக்கூடும் இது மாணவரின் தரப்பில் ஏதேனும் பிழை இருப்பதால் அல்ல ஆனால் உபகரணங்கள்பிரச்சினைகள் காரணமாக அவற்றின் அளவுத்திருத்த சிக்கல்கள் அல்லது வேறு சில சிக்கல்கள் காரணமாக அது தவறாக இருக்கக்கூடும் எனவே இந்த வகையில்தான் உபகரணங்களில் பிரச்சினை இருந்தது என்பதை மாணவர் கண்டுபிடிப்பார் எனவே நாம் கேள்வி கேட்கலாம் "தேவையான உபகரணங்கள் சரியாக பராமரிக்கப்பட்டு அளவீடு செய்யப்பட்டு நன்றாக இருந்தனவா " உண்மையில் அங்கீகாரத்தில் இது அத்தியாவசிய அளவுகோல்களில் ஒன்றாகும் உபகரணங்கள் தொடர்ந்து பழுது பார்க்கப்படுகின்றன மற்றும் அவ்வப்போது அளவீடு செய்யப்படுகின்றன எனவே துறையில் பொருத்தமான தடுப்பு பராமரிப்பு அட்டவணை இருக்க வேண்டும் அதுவும் முக்கியமான தேவையாகும் ஆனால் மாணவர்களின் கற்றல் தரப்பிலிருந்து இந்த கேள்வியை நாம் கேட்கலாம் "தேவையான உபகரணங்கள் நன்கு பராமரிக்கப்பட்டு அளவீடு சரியாக செய்யப்பட்டு இருந்தனவா" "தேவையான கூறுகள் எப்போதும் கிடைத்தன" " ஆய்வகத்தில் இயற்பியல் சூழல் நன்கு பராமரிக்கப்பட்டது கண்டூசிவ் " பாடநெறி சில ஆய்வுக் கற்றலை அனுமதிக்கும் சில திறந்தநிலை சோதனைகளைக் கொண்டிருந்தது அடுக்கு 1 நிறுவனத்தில் இது மீண்டும் மிகவும் எளிதானது ஆனால் ஒரு அடுக்கு 2 நிறுவனத்திலும் இந்த வகையான கற்றல் அனுபவத்தை மாணவர்களுக்கு வழங்குதல் சாத்தியமாகும் பெரும்பாலும் ஆய்வக சோதனைகள் முற்றிலும் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளன மேலும் அதன் விளைவுகளும் நன்கு அறியப்பட்டவை மற்றும் மாணவர்கள் கூறப்பட்ட விளைவு என்பதை உறுதிப்படுத்த சோதனையை வெறுமனே மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சில சோதனைகளில் வரையறுக்கப்பட்ட விளைவு எதுவும் இல்லாமல் இருந்தால் அது மாணவர்களால் நன்கு கற்க உதவும் ஆனால் அவை இயற்கையில் மிகவும் ஆராயக்கூடியவை ஆக இருக்கும் எனவே மாணவர்கள் ஒரு சில சோதனைகளை சற்று வெளிப்படையாக நடத்த அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இது சில உற்சாகத்தையும் சிறந்த கற்றலையும் உருவாக்கக்கூடும் எனவே அத்தகைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளதா எனவே மாணவர்களிடம் கேட்கலாம் " பாடநெறியில் சில ஆய்வுக் கற்றலை அனுமதிக்கும் சில திறந்த முடிவு சோதனைகள் இருந்தன " எனவே ஆய்வகத்தைப் பொறுத்தவரை நாம் கேட்கக்கூடிய சில கேள்விகள் இவை நாம் ஏற்கனவே பார்த்தவண்ணம் முக்கிய படிப்புகளுக்கான பாடநெறி எக்ஸிட் சர்வே கேள்விகளுடன் ஆய்வகத்தைப் பற்றிய கேள்விகளை கூடுதலாக கேட்கலாம் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட படிப்புகளைப் பார்ப்போம் தேர்ந்தெடுக்கப்பட்ட படிப்புகளின் முடிவுகள் ப்ரோக்ராம் முடிவுகள் மற்றும் குறிப்பிட்ட ப்ரோக்ராம் முடிவுகளை அடைவதற்கு பங்களிக்கின்றன இது பற்றி எந்த சந்தேகமும் இல்லை இருப்பினும் NBA படி தேர்ந்தெடுக்கப்பட்ட படிப்புகளின் முடிவுகளை அடைவது ப்ரோக்ராம் முடிவுகள் மற்றும் குறிப்பிட்ட ப்ரோக்ராம் முடிவுகளை அடைவதை கணக்கிட பயன்படுத்தப்படக்கூடாது PO மற்றும் PSO களுக்கான அடையல் கணக்கீடுகள் முக்கிய படிப்புகளின் பாடநெறி முடிவுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று NBA வலியுறுத்துகிறது இது தேர்ந்தெடுக்கப்பட்ட படிப்புகளை தரக் கண்ணோட்டத்தில் அது மிக முக்கியமானது அல்ல என கருத வைக்கிறது இது எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை சிலவேளைகளில் இது உண்மையாக இருக்கலாம் சில நிறுவனங்கள் மற்றும் சில ஆசிரியர்களைப் பொறுத்தவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட படிப்புகள் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படமாட்டாது ஏனெனில் அவற்றின் விளைவுகளை பி ஓக்கள் மற்றும் பி ஓக்கள் அடைய கணக்கிட பயன்படுத்தப்படவில்லை என்பதால் அவை அதிகம் கவனிக்கப்படுவதில்லை ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட படிப்புகளின் முடிவுக ள்ப்ரோக்ராம் முடிவுகள் மற்றும் குறிப்பிட்ட ப்ரோக்ராம் முடிவுகளுக்கு பங்களிப்பு தரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் உண்மையில் தேர்வு பாடங்களுக்கு சிறப்பு பண்புகள் உள்ளன அவை ஒரு ப்ரோக்ராமை தொழில்நுட்ப களத்தின் முன்னேற்றங்கள் காண உதவுகிறது ஏனெனில் முக்கிய பாடநெறியுடன் ஒப்பிடும் போது பாடத்திட்டத்தில் தேர்வு பாடங்களை அடிக்கடி மிக எளிதாக வழங்க முடியும் என்பதால் எனவே அவை ஒரு ப்ரோக்ராமை ஆற்றல்மிக்கதாகவும் பதிலளிக்கக்கூடியதாகவும் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப களத்தில் முன்னேற்றங்கள் ஏற்பட அனுமதிக்கின்றன ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறி களுக்கு கூட தரமான வளையத்தை மூடுவது அவசியம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடத்திட்டத்தைப் பொறுத்தவரையில் கூட பின்னூட்டத் தகவலைப் பெறுவது முக்கியம் மற்றும் அடுத்த முறை பாடநெறியை வழங்கும்போது மேம்பாடுகளைத் திட்டமிடுவதும் அவசியம் எனவே CO களை அடைவதற்கான இலக்குகளை நாம் நிர்ணயிக்க வேண்டும் CO களின் உண்மையான அடையலை நாம் கணக்கிட வேண்டும் இடைவெளிகள் இருந்தால் மேம்பாடுகளுக்கு திட்டமிட வேண்டும் எனவே பாடநெறிகளிடமிருந்து பின்னூட்டத் தகவலைப் பெறுவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகளுக்கு முக்கிய பாடநெறிகளைப் போலவே முக்கியமானது எனவே முக்கிய பாடநெறிகளுக்கு இதுபோன்ற கருத்துகளைப் பெறுவதை விட தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகள் தொடர்பான தரமான கருத்துகளைப் பெறுவது மிகவும் சவாலானது தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகளின் சில தனித்துவங்களை காண்போம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகளுக்கு கூட பின்னூட்ட தகவல்களைப் பெறுவது மிகவும் முக்கியம் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகள் தொடர்பான சிக்கல்கள் என்ன வெவ்வேறு செமஸ்டர்களில் வழங்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகளின் எண்ணிக்கை மற்றும் இந்த தேர்வுகள் கட்டமைக்கப்பட்ட விதம் நிறுவனத்திலிருந்து நிறுவனத்திற்கு கணிசமாக மாறுபடும் உண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகளைப் பொறுத்தவரை மிகப்பெரிய மாறுபாடு உள்ளது சில நிறுவனங்கள் மிகவும் குறைந்த அளவிலான தேர்தல்களை வழங்குகின்றன சில நிறுவனங்கள் மாணவர்களுக்கு பரந்த தேர்வை வழங்குகின்றன உண்மையில் சில சந்தர்ப்பங்களில் தேர்தல் என்பது துறைக்குரியது என்று ஒரு நகைச்சுவை உள்ளது காரணம் பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுப்புகள் இருந்தாலும் அந்தத் துறை ஒரே ஒரு தேர்தலை மட்டுமே வழங்கக்கூடும் எனவே இது மாணவர்களுக்கு மையமாகிறது ஆனால் சில நிறுவனங்கள் மாணவர்களுக்கு பரந்த தேர்வை வழங்குகின்றன தேர்தல்கள் வெற்று கூடையாக வழங்கப்படலாம் வெறுமனே பத்து பதினைந்து பாடநெறிகளின் பட்டியல் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் மாணவர்கள் இந்த பட்டியலிலிருந்து எதையும் எடுக்கலாம் அல்லது அவை தொகுக்கப்பட்டு செமஸ்டர் குறிப்பிட்டவையாக இருக்கலாம் ஒரு செமஸ்டரில் இரண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுக்கள் உள்ளன என்று நான் கூறலாம் குழுவில் ஒன்றில் இந்தந்த பாடநெறிகள் உள்ளன என்றும் குழு இரண்டில் இந்தந்த பாடநெறிகள் உள்ளன என்றும் கூறலாம் எனவே மாணவர்கள் முதல் குழுவிலிருந்து ஒரு தேர்வையும் இரண்டாவது குழுவிலிருந்து ஒரு தேர்வையும் எடுக்க வேண்டும் அதாவது தேர்தல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன இந்த குழுக்கள் மிகவும் செமஸ்டர் குறிப்பிட்டவை ஒரு குறிப்பிட்ட குழு ஒரு செமஸ்டரில் மட்டுமே வழங்கப்படுகிறது எனவே தேர்தல்கள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுகின்றன என்பது சாத்தியமாகும் தேர்தல்கள் பகுதிகளாக கட்டமைக்கப்படுவதும் சாத்தியமாகும் அதாவது அடுத்தடுத்த செமஸ்டர்களில் தேர்வுகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையதாகவும் இருக்கலாம் மற்றும் மாணவர்கள் அடுத்த செமஸ்டர்களில் ஒரே ஸ்ட்ரீமில் இருந்து தேர்வுகளை எடுக்க வேண்டியிருக்கும் எடுத்துக்காட்டாக இந்த மாணவர் பட செயலாக்கம் மற்றும் முறை அங்கீகாரம் ஸ்ட்ரீமில் இருந்து ஒரு தேர்ந்தெடுப்பை எடுத்தால் அடுத்த செமஸ்டரில் மாணவர் அதே ஸ்ட்ரீமில் இருந்து மற்றொரு தேர்ந்தெடுப்பை எடுக்க வேண்டும் எனவே சில நிறுவனங்கள் உண்மையில் மாணவர்கள் இதை ஒரு ஸ்ட்ரீமில் மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன சில நிறுவனங்களில் பகுதிகள் இருந்தாலும் அவை இயற்கையில் மிகவும் அறிவுறுத்தலாக இருக்கலாம் மற்றும் மாணவர்கள் ஸ்ட்ரீமில் இருந்து வேறு விதமாக தேர்வு செய்ய அனுமதிக்கபடலாம் அனைத்து தேர்தல்களும் ஒரே எண்ணிக்கையிலான கிரெடிட்களை கொண்டிருக்க வேண்டும் பல நிறுவனங்கள் இந்த கட்டுப்பாட்டை விதிக்கின்றன அது திட்டத்தின் நிர்வாகத்தின் வசதியிலிருந்து விதிக்கப்படுகின்றன அனைத்து தேர்தல்களும் 3 0 0 அல்லது அனைத்து தேர்தல்களும் 4 0 0 ஆகும் இதைப் போலவே ஒரு தேர்தலுக்குக் கிடைக்கக்கூடிய கிரெடிட்களுக்கு நிறுவனங்கள் கட்டுப்பாடுகளை விதிக்கின்றன சில நிறுவனங்களில் தேர்தல்கள் எந்தவொரு ஒருங்கிணைந்த ஆய்வகங்களையும் கொண்டிருக்கக்கூடாது அனைத்து முக்கிய பாடநெறிகளும் வேறு வேறு கட்டமைப்புகளைக் கொண்டுள்ளன மற்றும் அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகளும் ஒரே மாதிரியான கட்டமைப்பைக் கொண்டுள்ளன ஒவ்வொரு தேர்தலும் அவசியம் 3 0 0 அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகளுடன் ஒருங்கிணைந்த ஆய்வகங்கள் எதுவும் அனுமதிக்கப்பட மாட்டாது சில சந்தர்ப்பங்களில் அவை அனுமதிக்கப்படலாம் தேர்தல்கள் துறை சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது அவை திறந்த தேர்தல்களாக இருக்கலாம் பிற துறைகள் வழங்கும் தேர்தல்களைத் தேர்வுசெய்ய மாணவர்கள்அனுமதிக்க படலாம் இந்த தேர்வுகள் மாணவரின் கற்றல் நோக்கத்தை விரிவுபடுத்துவதற்கு மேலும் பரந்த முன்னோக்கு கொடுப்பதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு கணினி அறிவியல் மாணவர் இயந்திர பொறியியல் துறையால் வழங்கப்படும் ஒரு தேர்வைத் தேர்வுசெய்யலாம் அத்தகைய திறந்த தேர்வு சாத்தியமாகும் மேலும் மற்றொரு அம்சம் என்னவென்றால் முக்கிய பாடநெறிகளில் பொதுவாக மாற்றங்கள் நீண்ட காலத்திற்கு நிகழ்கின்றன பொதுவாக முக்கிய பாடநெறிகள் முடிவடைந்ததும் குறைந்தது ஒரு தொகுதி மாணவர்கள் ஒரே கட்டமைப்பைக் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நான்கு ஆண்டுகள் பின்னர் முக்கிய பாடநெறிகள் மாற்றம் குறித்து சிந்திக்கப்படுகிறது ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகளில் மாற்றங்கள் ஒரு வருடம் முதல் அடுத்த ஆண்டு வரை கூட ஏற்படலாம் அவை மிக விரைவானவை புதிய தேர்தல்கள் வழங்கப்படலாம் மற்றும் பழைய தேர்தல்கள் கைவிடப்படலாம் உள்ளடக்கம் மாறக்கூடும் தேர்தல்களைப் பொறுத்தவரை பல சாத்தியங்கள் உள்ளன தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகளுக்கு பதிவுசெய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறி களுக்கான பதிவு பல நிறுவனங்கள் ஒரு சலுகையைத் தேர்ந்தெடுப்பதற்கான குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான பதிவுகளை உண்மையில் வழங்க வேண்டும் அதாவது செமஸ்டர் தொடக்கத்தில் துறைகளால் வழங்க முன்மொழியப்பட்ட தேர்வுகள் பட்டியலிடப்பட்டு மாணவர்கள் அவர்களுக்காக பதிவுசெய்கிறார்கள் மேலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பதிவாளர்கள் இல்லாவிட்டால் ஆரம்ப பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ளவை உண்மையில் செயல்படுத்தப்படாமல் போகலாம் எனவே இது ஒரு தேர்தல் உண்மையில் வழங்கப்பட குறைந்தபட்சம் மாணவர் பதிவாளர்களை நிர்ணயிக்கிறது இது 10 அல்லது 15 போன்ற சிறிய எண்ணாக இருக்கலாம் எந்த எண்ணாக இருந்தாலும் சரி ஒரு தேர்தலில் உண்மையில் பதிவுசெய்தவர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை மட்டுமே கொண்டிருக்க முடியும் அந்தத் தேர்வுக்கு பதிவுசெய்த மாணவர்களின் எண்ணிக்கை மிகக் குறைவு என்பதே இதன் பொருள் அது நடந்தால் பாடநெறி எக்ஸிட் சர்வே மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களிடமிருந்து கருத்துக்களைக் கொண்டிருக்கும் எனவே அர்த்தமுள்ள முடிவுகளை எடுப்பது மிகவும் கடினம் உங்களிடம் உள்ள மிகச் சிறிய மாணவர்களிடமிருந்து சரியான தகவலைப் பெறுவது மிகவும் சவாலானது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் என்ன செய்வது என்று விவாதிப்போம் ஆனால் இவை அனைத்தும் இருக்கும் சாத்தியக்கூறுகள் சில மட்டுமே உண்மையில் வேறு பல வேறுபாடுகள் உள்ளன இதன் காரணமாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிக்கான பாடநெறி எக்ஸிட் சர்வே வடிவமைப்பு சொந்த விசித்திரமான சிக்கல்களைக் கொண்டுள்ளது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சரியான சர்வே தகவலைப் பெறுவது மிகவும் முக்கியமானது மேலும் இது முக்கிய பாடநெறிகளைப் பொறுத்தவரையில் கூட ஒரு பெரிய சவாலாகும் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகளைப் பொறுத்தவரை இது மிகவும் சவாலானதாக மாறும் முதல் விஷயம் என்னவென்றால் பி ஓக்கள் மற்றும் பி ஓக்களின் அடையலைக் கணக்கிடுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகள் பயன்படுத்தப்படாவிட்டாலும் சர்வே தகவல்களை சேகரிக்கும் செயல்முறை கடுமையானதாக இருக்க வேண்டும் தேர்தல்கள் தரமான அம்சங்களைப் பொறுத்தவரை நாம் தளர்வாக இருக்கக்கூடிய ஒன்றாக கருதப்படக்கூடாது எனவே சர்வே தகவல்களைச் சேகரிக்கும் செயல்முறை முக்கிய பாடநெறிகளைப் போலவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகளிலும் கடுமையானதாக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிக்கான பதிவுசெய்தவர்களின் எண்ணிக்கை சிறியதாக இருந்தால் இன்னும் விரிவான சர்வே படிவத்தை வைத்திருப்பது அவசியமாக இருக்கலாம் எண்ணிக்கை மிகச் சிறியதாக இருப்பதால் மேலும் கேள்விகளைக் கேட்காவிட்டால் அர்த்தமுள்ள மற்றும் சரியான தகவலைப் பெற முடியாது கூடுதல் தகவல்களைப் பிரித்தெடுக்க கேள்விகள் அதிக விரிவாக உள்ளன இதன்மூலம் சரியான முடிவுகளை சர்வே மூலம் எடுக்க முடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிக்கான பதிவு செய்பவர்களின் எண்ணிக்கை சிறியதாக இருந்தால் இன்னும் விரிவான சர்வே படிவம் தேவைப்படலாம் மாணவர்கள் தயாராக இருந்தால் உண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகள் தொடர்பான கூடுதல் தகவலைப் பெறுவதற்கு எக்ஸிட் நேருக்கு நேர் தொடர்பு அமர்வு இருப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எண் சிறியதாக இருந்தால் பயிற்றுவிப்பாளருக்கு பாடநெறி எக்ஸிட் சர்வே மூலம் கூடுதல் தகவல்களை பெறுவதற்கு ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேர் தொடர்பு எளிதாக இருக்கலாம் சர்வே தகவலில் வெளிப்படுத்தப்பட்டவை நன்றாக உள்ளன ஆனால் கூடுதலாக அதிகமான தகவலைப் பெறுவதற்கு ஒருவர் எக்ஸிட் நேருக்கு நேர் தொடர்பு முறையை பயன்படுத்தலாம் அடுத்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறியின் உள்ளடக்கங்களில் சிறிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் அடுத்த முறை பயனுள்ளதாக இருக்க சர்வே தகவலைப் பற்றிய விரிவான பகுப்பாய்வு பதிவு செய்யப்பட வேண்டும் எனவே சர்வே தகவல்களின் பகுப்பாய்வு ஒவ்வொரு CO க்கும் குறிப்பிட்டதாக இருக்க வேண்டும் இதனால் அடுத்த முறை சிறிய மாற்றங்கள் இருந்தாலும் சர்வே தகவலில் இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களில் பெரும் பகுதியை நாம் பயன்படுத்தலாம் சில மாற்றங்கள் இருந்தாலும் அடுத்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டதை வழங்குவதற்கு முடிவுகள் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே அடுத்த முறை பயனுள்ளதாக இருக்க சர்வே தகவலைப் பற்றிய விரிவான பகுப்பாய்வு பதிவு செய்யப்பட வேண்டும் நிச்சயமாக அடுத்த முறை வழங்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறியில் எந்த மாற்றங்களும் இல்லை என்றால் அது நல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறியில் சில சிறிய மாற்றங்கள் இருந்தாலும் ஒரு விரிவான பகுப்பாய்வு தரவு பயனுள்ளதாக இருக்க உதவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறி களுக்கான உண்மையான எக்ஸிட் சர்வே பார்த்தால் பாடநெறி எக்ஸிட் சர்வே குறித்து முந்தைய அலகில் விவாதிக்கப்பட்ட அனைத்து கேள்விகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிக்கும் பொருந்தும் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகளுக்கு சாத்தியமான சில பொதுவான கூடுதல் கேள்விகள் உள்ளன அவற்றை நாம் விவாதிக்கலாம் "இது வழங்கப்படும் செமஸ்டர் பொருத்தமானது" நான் குறிப்பிட்டபடி சில தேர்வுகள் செமஸ்டர் குறிப்பிட்டவை எனவே இது ஒரு குறிப்பிட்ட செமஸ்டரில் வழங்கப்பட்டால் அது பொருத்தமான ஒன்று என்று மாணவர்கள் நினைக்கிறார்களா இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறி கருதும் முன்நிபந்தனை அறிவைப் பொறுத்து இது இருக்கலாம் இது முந்தைய செமஸ்டரில் ஏற்கனவே மூடப்பட்டிருக்கிறதா தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறி நுட்பம் அந்த செமஸ்டரில் மாணவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் முதிர்வு நிலைக்கு இது ஒத்துப்போகிறதா எனவே இந்த எல்லா கருத்திலிருந்தும் "இது பொருத்தமானதா இந்தத் தேர்வு வழங்கப்படும் செமஸ்டர் இது பொருத்தமானதா " அல்லது இது ஒரு பிந்தைய செமஸ்டர் அல்லது முந்தைய செமஸ்டரில் வழங்கப்பட வேண்டும் என்று மாணவர்கள் நினைத்தால் இந்த அம்சங்களைப் பற்றிய தகவல்களைப் பெறலாம் "படிப்பு திட்டத்திற்கு பாடநெறி பொருத்தமானது" இது குறிப்பாக துறை குறிப்பிட்ட தேர்வாக இருந்தால் அது ஆய்வுத் திட்டத்திற்கு பொருத்தமானதா என்று நாம் கேட்கலாம் ஒரு ஆய்வகக் கூறுகளும் இருந்திருந்தால் தேர்தலின் மதிப்பு சிறப்பாக இருந்திருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பாடநெறிகள் அவை தியரி பாடநெறிகளாக வழங்கப்பட்டாலும் உண்மையில் ஆய்வகத்துடன் சிறப்பாக கற்பிக்கப்படுகின்றன எனவே அந்த பொருளை சிறப்பாகக் கற்க ஒரு ஆய்வகம் உதவியிருக்கும் என்று மாணவர்கள் கடுமையாக உணர்ந்தால் அந்த அம்சத்தைப் பற்றி நாம் ஏதாவது திட்டமிட வேண்டும் எனவே இந்த கேள்வி பயிற்றுவிப்பாளரை சற்று வித்தியாசமான முறையில் செயல்பட திட்டமிட அனுமதிக்கும் ஒரு ஆய்வகக் கூறுகளும் இருந்திருந்தால் தேர்தலின் மதிப்பு சிறப்பாக இருந்திருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறியில் கணிசமாக புதிய கற்றல் பொருள் உள்ளது அதாவது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறியில் வழங்கப்பட்ட பொருள் புதிதானது மாற்றாக நாம் கேள்வியைக் கேட்கலாம் "பாடநெறி உள்ளடக்கங்கள் முக்கிய பாடநெறிகளின் உள்ளடக்கங்களுடன் கணிசமாக ஒன்றிணைகின்றன" இரண்டுமே அடிப்படையில் ஒன்றே இரண்டு கேள்விகள் நீங்கள் சொற்றொடரை விரும்பும் விதம் உங்களுடையது ஆனால் அடிப்படையில் நாம் சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால் 2 3 வெவ்வேறு கோர் பாடநெறிகளிலிருந்து வரும் பொருள் வெறுமனே ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறி ஆக வழங்கப்பட்டால் அது மாணவர்களின் கற்றலுக்கு கணிசமாக நல்லது சேர்க்காது எனவே அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறியில் வழங்கப்பட்ட பொருள் கணிசமாக புதிய கற்றல் பொருள்தானா அல்லது வேறு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகளில் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டதை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கிறதா என்று ஒருவர் கேட்கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறி தற்போதைய தொழில்நுட்பத்துடன் தொடர்புடையது இது முக்கியம் சமீபத்திய சிக்கல்கள் தொழில்நுட்பத்தின் சமீபத்திய முன்னேற்றங்கள் ஆகியவற்றைக் கையாள்கிறது "வழங்கப்பட்ட கற்றல் பொருள் பொருத்தமானது" குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவை தொழில்நுட்பத்தின் மிக சமீபத்திய முன்னேற்றங்களுடன் இருந்தால் கற்றல் பொருள் மாணவர்களுக்கு எளிதில் அணுகக்கூடியதாகவோ அல்லது கிடைக்கக்கூடியதாகவோ இருக்காது எனவே வழங்கப்பட்ட கற்றல் பொருள் பொருத்தமானதா மற்றும் எளிதில் அணுகக்கூடியதா என்பதை அறிந்து கொள்வது அவசியம் இப்போது நாம் விவாதித்ததைப் போலவே ஒரு பாடநெறி ஒரு கோட்பாட்டு பாடநெறி ஆக மட்டுமே வழங்கப்பட்டாலும் ஒருவித ஆய்வக அனுபவம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டால் கற்றல் சிறப்பாக இருக்கும் எனவே ஒரு பாடநெறி ஒரு தூய கோட்பாடு பாடநெறியாக இருந்தாலும் பொருத்தமான ஆய்வக சோதனைகள் கூட வகுப்பறையில் சில செய்முறைகளை நடத்த முடியும் அல்லது மாணவர்களை ஆய்வகத்திற்கு அழைத்துச் சென்று சில தலைப்புகள் பொருத்தமான ஆய்வக சோதனைகள் மூலம் விரிவாகக் கூறப்பட்டால் அது உதவியாக இருக்கும் அந்த சூழ்நிலை இருந்தால் பாடத்திட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்களை ஆராய ஆய்வகங்களில் பொருத்தமான கருவிகள் கிடைத்ததா இது ஒரு ஒருங்கிணைந்த பாடநெறி ஆக இருந்தால் கண்டிப்பாக தொடர்புடைய ஆய்வகம் இருக்கும் ஆனால் ஒரு தூய கோட்பாடு பாடநெறி கூட 3 0 0 பாடநெறி போன்றது ஆய்வகத்தில் உள்ள பொருளை ஆராய்வதற்கான சில சாத்தியக்கூறுகள் இருப்பதால் பயனடையலாம் தொடர்புடைய கருவிகள் கிடைத்தால் அது மாணவர்களுக்கு உள்ளடக்கத்தை சிறப்பாகக் கற்றுக்கொள்ள உதவும் எனவே நாம் ஒரு கேள்வியைக் கேட்கலாம் கோட்பாடு பாடநெறி ஆக இருந்தாலும் " பாடநெறியில் விவாதிக்கப்பட்ட பொருள்களை ஆராய ஆய்வகங்களில் பொருத்தமான கருவிகள் கிடைக்குமா" ஸ்ட்ரீம் அடிப்படை தேர்வுகளின் விஷயத்தில் ஸ்ட்ரீம் தர்க்கரீதியாக ஒத்திசைந்ததா மற்றும் நன்கு கட்டமைக்கப்பட்டதா என்று நாம் கேட்கலாம் ஸ்ட்ரீமின் ஆரம்ப பகுதி மாணவர்கள் சரியான மற்றும் பயனுள்ள தகவலை வழங்குவது கடினமாக இருக்கலாம் ஆனால் இது ஸ்ட்ரீமில் கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறி ஆக இருந்தால் ஸ்ட்ரீம் தர்க்கரீதியாக ஒத்திசைவானதா மற்றும் நன்கு கட்டமைக்கப்பட்டதா இல்லையா என்பது குறித்து மாணவர்கள் தங்கள் கருத்தை தெரிவிக்க சிறந்த நிலையில் இருக்கக்கூடும் திறந்த தேர்தல்களைப் பொறுத்தவரை நாம் கேள்வியைக் கேட்கலாம் பாடநெறி பரந்த முன்னோக்கைப் பெற உதவியது மீண்டும் இது 1 முதல் 5 வரையிலான மதிப்பீட்டு அளவில் இருக்கக்கூடும் எனவே இது பொதுவாக திறந்த தேர்வுகள் எந்த வழியில் மாணவர்களால் பயன்படுத்தப்படுகின்றன என்பதற்கான அறிகுறியைக் கொடுக்கும் அவை எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் குறிக்கும் எனவே இந்த வகைகள் சாத்தியமாகும் யிற்சி நீங்கள் கற்பித்த ஆய்வக பாடநெறிக்கான ஒரு பாடநெறி எக்ஸிட் சர்வே முறையை வடிவமைக்கவும் நீங்கள் கற்பித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிக்கான பாடநெறி எக்ஸிட் சர்வே முறையை வடிவமைக்கவும் பயிற்சியில் முடிவுகளை tale iisctagmail com இல் பகிர்வதற்கு நன்றி அடுத்த அலகில் ப்ராஜெக்ட் குறித்து பார்ப்போம் ப்ராஜெக்ட் சர்வே வடிவமைப்பு மற்றும் பயன்பாட்டைப் புரிந்து கொள்வோம் கோர் பாடநெறிகளுக்கு நாங்கள் விவாதித்த பாடநெறி எக்ஸிட் சர்வே சில மாற்றங்களுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடநெறிகள் மற்றும் ஆய்வக பாடநெறிகளுக்கு பயன்படுத்தலாம் மேலும் ப்ராஜெக்ட் பொருத்தவரை சில கூடுதல் பரிசீலனைகள் தேவைப்படுகின்றன எனவே அடுத்த அலகில் குறிப்பாக இறுதி ஆண்டு ப்ராஜெக்ட்களுக்கு எக்ஸிட் சர்வே படிவம் எவ்வாறு வடிவமைப்பது மற்றும் பயன்படுத்துவது என்று பார்ப்போம்